சரி உங்கள் சக்தி அமைப்பு நிலைத்தன்மைக்கு வருவோம் முந்தைய உதாரணத்தில் δ1 500 என்று நான் சொல்லும்போது இது ஒரு நேரியல் அல்லாத சமன்பாடு என்பதையும் அதை மீண்டும் தீர்க்க வேண்டும் என்பதையும் நான் குறிப்பிட மறந்துவிட்டேன் ஆனால் வகுப்பறை நோக்கத்திற்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும் உங்களுக்கு பிழை மற்றும் சோதனை தெரியும் அதனால்தான் δ1 தோராயமாக 500 ஆகும் எனவே இதை நான் தவறவிட்டேன் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன் எனவே நேரியல் அல்லாத சமன்பாடு சரியானது எனவே அடுத்தது உங்கள் சிக்கலான தீர்வு கோணம் மற்றும் உங்கள் தீர்வு நேரங்களை விமர்சிப்பது எனவே விமர்சன தீர்வு கோணம் மற்றும் சிக்கலான தீர்வு நேரம் என்று சொல்வதற்கு முன்பு மீண்டும் நம் நினைவுகளைத் துலக்க வேண்டும் சமமான பகுதி அளவுகோலுக்காக திடீரென்று ஒரு உள்ளீட்டு சக்தி உள்ளது என்று நான் சொன்னேன் இந்த மதிப்பிலிருந்து உங்கள் மதிப்புக்கு Pi அதிகரிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் உங்கள் a முதல் d வரை Pi அந்த நேரத்தில் உங்கள் மின் சக்தியை விட உள்ளீட்டு சக்தி அதிகமாக உள்ளது எனவே அந்த வழக்கில் ரோட்டார் முடுக்கி விடும் அது இந்த பாதையில் நகரும் Pe Pmax𝐬𝜹 delta sin Pmax𝐬𝜹 மற்றும் இறுதியாக இந்த நேரத்தில் அந்த ரோட்டார் அது இயக்க ஆற்றலை சரியாக சேமிக்கும் எனவே அந்த விஷயத்தில் அது 'b' புள்ளிக்கு வரும் ஆனால் இந்த கட்டத்தில் சக்தியை விரைவுபடுத்துவது '0' ஏனெனில் PaPi-Peஆனால் இந்த கட்டத்தில் ரோட்டார் ஒத்திசைவான வேகத்திற்கு மேல் இயங்குகிறது எனவே மீண்டும் என்ன நடக்கும் நீங்கள் அழைப்பது புள்ளி b ஐக் கடக்கும் மேலும் ஆற்றல் முடுக்கத்தின் போது சேமிக்கப்படும் எந்த சக்தியாகவும் இருக்கும் அதே ஆற்றல் வீழ்ச்சியடையும் நிலையில் அது வெளியிடும் மேலும் அது c வரை நகரும் இது ஒத்திசைவான வேகத்தை அடைகிறது மீண்டும் இந்த ஃபேஸ்ல் மின்சக்தி என்பது உங்கள் இயந்திர சக்தி உள்ளீடு என்று நீங்கள் அழைப்பதை விட அதிகம் எனவே இறுதியாக ரோட்டார் உங்கள் புள்ளியைச் சுற்றியுள்ள 'b' ஐ அதன் இயல்பான அதிர்வெண்ணில் முன்னும் பின்னுமாக ஊசலாடும் பின்னர் இயந்திரம் அதன் சொந்த ஈரப்பதத்தைக் கொண்டுள்ளது மேலும் இது இந்த ஊசலாட்டங்களைக் குறைக்கும் இறுதியாக அது 'b' புள்ளியில் தீர்க்கப் படும் இது சமமான பகுதி அளவுகோலின் உள்ள தத்துவம் அதாவது A1 பகுதியான ஆற்றலை விரைவுபடுத்துவது நாம் பார்த்த பகுதி A2 வீழ்ச்சியடைந்த ஆற்றலுக்கு சமமாக இருக்க வேண்டும் இது நம் நினைவுகளைத் துலக்குவதே இதை நாம் இப்படி உருவாக்குகிறோம் எனவே இப்போது அதே தத்துவம் எடுத்துக்காட்டாக பயன்படுத்தப் படும் முக்கியமான தீர்வு கோணம் மற்றும் விமர்சன தீர்வு நேரம் எனவே ஒரு கணினியில் ஒரு தவறு ஏற்பட்டால் தொடரும் மற்றும் உங்கள் சக்தியை துரிதப்படுத்தும் நேர்மறையான செல்வாக்கின் கீழ் இருக்கும் மேலும் கணினி நிலையற்றதாகிவிடும் மிகப் பெரியதாக மாறினால் ஒரு நிலையான கோணம் உள்ளது அதற்குள் கணினி நிலையானதாக இருக்க வேண்டும் மற்றும் சம பகுதி அளவுகோல் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் தவறு அழிக்கப்பட வேண்டும் உண்மையில் இந்த கோணம் முக்கியமான தீர்வு கோணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது உங்களிடம் ஒரு கோணம் உள்ளது உங்கள் கணினி அந்த மதிப்பிற்குள் உள்ள பிழையை நீங்கள் அழித்துவிட்டால் அந்த வரம்பிற்குள் நான் அர்த்தப்படுத்துகிறேன் பின்னர் உங்கள் கணினி நிலையானதாக இருக்கும் எனவே எடுத்துக்காட்டாக இதை நீங்கள் கருதுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஒற்றை இயந்திர எல்லையற்ற பஸ் அமைப்பை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் இது எல்லையற்ற பஸ் மற்றும் உள்ளீட்டு சக்தி ஜெனரேட்டருக்கு Pi ஆகும் இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் உங்களுக்கு இங்கே மற்றொரு ரேடியல் டிரான்ஸ்மிஷன் லைன் உள்ளது இப்போது பஸ் 'F' இல் தவறு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே பஸ் 'F' இல் தவறு இருந்தால் டெர்மினல் மின்னழுத்தம் பொது முனைய மின்னழுத்தம் உடனடியாக '0' ஆக இருக்கும் அது '0' ஆக இருந்தால் உடனடியாக ஜெனரேட்டர் எந்த சக்தியையும் உருவாக்காது எனவே இது மற்றொரு ரேடியல் டிரான்ஸ்மிஷன் லைன் என்று நான் மீண்டும் சொல்கிறேன் மூன்று கட்ட தவறு உள்ளது எனவே இங்கே ஒரு தவறு ஏற்பட்ட வுடன் அவற்றின் முனைய மின்னழுத்தம் '0' ஆக இருக்கும் அந்த வரி துண்டிக்கப்படும் வரை சர்க்யூட் பிரேக்கர் பயணங்கள் தனிமைப் படுத்தப்பட்ட உடனேயே இந்த தவறு நீக்கப்பட்டவுடன் இந்த வரி தனிமைப்படுத்தப்பட்டதாக இருக்கும் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் கேள்வி என்னவென்றால் உங்கள் தவறு ஏற்பட்டால் உடனடியாக முனைய மின்னழுத்தம் '0'களாக மாறும் அதாவது ஜெனரேட்டர் எந்த சக்தியையும் வழங்காது எனவே ஜெனரேட்டரால் வழங்கப்படும் சக்தி '0' ஆக இருக்கும் அதனால்தான் எங்கள் புரிதலுக்காக இந்த எண்ணிக்கை 9 ஐ நீங்கள் கருதுகிறீர்கள் முதலில் எதையும் சொல்லும் முன் இது பகுதி A1 இது பகுதி A2 இப்போது இயந்திர உள்ளீட்டு Pi உடன் இயங்கும் எண்ணிக்கை 9 இது எங்கள் இயந்திர உள்ளீட்டு சக்தி Pi என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அந்த நேரத்தில் இயந்திரம் நிலையான நிலையில் இயங்கிக் கொண்டிருந்த இயக்க புள்ளி கோணம் δ0 என்று பொருள் அதாவது Pe என்பது Pe Pi Pmaxsin𝜹 அதாவது அந்த நேரத்தில் இங்கே 𝜹𝜹𝟎 ஐ வைத்தால் Pi Pmaxsin𝜹𝟎 இது இப்போது நிலையான இயக்க புள்ளியாகும் மூன்று கட்ட குறுகிய சுற்று F புள்ளியில் ஏற்பட்டால் சுற்றுக்கான மூன்று கட்டங்கள் ஏற்பட்டால் சொல்லுங்கள் என்று சொன்னேன் எனவே அந்த விஷயத்தில் உங்களுடையது வெளிச்செல்லும் சக்தி யாகும் இப்போதுவெளிச்செல்லும் ரேடியல் வரியில் மூன்று கட்ட குறுகிய சுற்று ஏற்பட்டால் ரேடியேட்டர் ரேடியல் டிரான்ஸ்மிஷன் கோடு எனவே முனையமின்னழுத்தம் '0' க்குச் செல்கிறது அதாவது இங்கே முனைய மின்னழுத்தம் 0 ஆகமாறும் ஏனெனில் இந்த இடத்தில் இங்கே தவறு ஏற்பட்டுள்ளது எனவே ஜெனரேட்டரின் மின்சக்தி வெளியீடு 0 ஆக குறைகிறது ஏனெனில் இந்த மின்னழுத்தம் 0 ஆக உள்ளது எனவே இந்த ஜெனரேட்டர் எந்த சக்தியையும் வழங்காது அதாவது மின்சக்தி 0 மற்றும் 'a' இலிருந்து அமைக்கப்பட்ட புள்ளி நேரடியாக 'b' புள்ளிக்கு வரும் ஏனெனில் சக்தி 0 அதாவது Pi பொதுவாக உங்கள் Pe ஐ விட பெரியது ஏனெனில் Pe 0 ஆகிறது எனவே அந்த முடுக்கம் பகுதி A1 அதிகரிக்கத் தொடங்கும் எனவே நாம் இங்கே முடுக்கம் பகுதி என்று தொடங்குவோம் இங்கே இது அதிகரிக்கத் தொடங்கும் அதே நேரத்தில் உங்கள் புள்ளி bc எனவே இது b to c நான் இந்த வழியை அம்பு செய்தேன் இந்த வழியில் அம்பு மேல் நோக்கி உள்ளது எனவே இது புள்ளி b முதல் புள்ளி c வரை தொடங்கும் உங்கள் tc யைக் குறிக்கும் கோணத்தில் இது என்றும் இந்த நேரத்தில் சர்க்யூட் பிரேக்கரைத் திறப்பதன் மூலம் 𝜹𝒄 தவறு அழிக்கப்படும் என்றும் வைத்துக் கொள்வோம் எனவே இந்த 𝜹𝒄 தவறு அழிக்கப்பட்டது இந்த சர்க்யூட் பிரேக்கரின் இந்த சுற்று உடைப்பு எனவே இந்த சர்க்யூட் பிரேக்கர் திறந்தவுடன் உடனடியாக இது b மற்றும் c க்கு இயக்க புள்ளியாகும் அதனால் இதன் பொருள் என்னவென்றால் இந்த வரி இந்த வரியாக மாறும் என்பதன் பொருள் இந்த வரி சக்தியை கடத்தும் இந்த வரி கடத்தும் சக்தியாக இருக்கும் எனவே ஆரோக்கியமான வரி மாறும் எனவே சில நேரங்களில் நீங்கள் அழைப்பது tc தொடர்புடைய தீர்வு நேரம் இது கோணத்தை அழிக்கிறது வரி சர்க்யூட் பிரேக்கரைத் திறப்பதன் மூலம் தவறு அழிக்கப்படுகிறது tc தீர்வு நேரம் என்றும் 𝜹𝒄 தீர்வு கோணம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே 𝜹𝒄 என்பது தீர்வுகோணம் மற்றும் அதை அழிக்கும் நேரம் உங்கள் தீர்வு நேரம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது தவறு நீக்கப்பட்ட பிறகு கணினி மீண்டும் ஆரோக்கியமாகி சக்தியை கடத்துகிறது Pmax Pe இதற்கு சமம் இது Pe Pmaxsin𝜹 என்ற சைன் வளைவு எனவே இந்த ஃபேஸ்ல் c தவறு அழிக்கப்படுகிறது எனவே உடனடியாக இந்த புள்ளி 'd' க்கு நகரும் எனவே அந்த நேரத்தில் இந்த புள்ளி Pa இந்த புள்ளி மின்சக்தி மதிப்பு அந்த Pi விட அதிகமாக உள்ளது எனவே அந்த வழக்கில் இப்போது ரோட்டார் அது குறைந்துவிடும் ஆகவே பகுதி A1 பகுதி A2 ஆக மாறும் ஏனெனில் A2 'e' புள்ளி வரை அதிகரிக்கத் தொடங்கும் A1 A2 ஆக மாறும் போது சமபகுதி அளவு கோலுக்கான அதே தத்துவத்துடன் 'e' புள்ளி குறையும் ஆகையால் பகுதி A1 உங்கள் பகுதியில் A2 ஆக மாறினால் அந்த கோணத்தை அழிக்கும் கோணம் 𝜹𝒄 இருக்க வேண்டும் அதாவது இந்த பகுதி A1 பகுதி A2 அதாவது இந்த பகுதி உண்மையில் செவ்வகம் எனவே இது ஒரு உயரம் Pi மற்றும் இந்த 𝜹𝒄 𝜹𝟎 உடன் வேறுபாடு எனவே இந்த பகுதி Pi 𝜹𝒄 𝜹𝟎 ஆகும் இது பகுதி A1 அதாவது பகுதி A1 உங்கள் பகுதி A2 எனவே இது 𝜹𝒄 முதல் 𝜹1 ஆ ஆக இருக்கும் இது Pmax இது உச்சநிலை வளைவு இந்த கிடைமட்ட கோட்டைக் கழித்தல் எனவே இதை நீங்கள் ஒருங்கிணைப்பதாக அழைத்தால் இதை இதிலிருந்து நீங்கள் ஒருங்கிணைத்தால் இறுதியில் இந்த விஷயத்திற்குப் பிறகு நீங்கள் உறவைப் பெறுவீர்கள் எளிமைப்படுத்திய பிறகு இது சமன்பாடுகள் 47 என்று கூறுகின்றன இப்போது 𝜹 𝜹𝟎 இல் நீங்கள் Pi என்று அழைப்பது Pi Pmaxsin𝜹𝟎 க்கு சமம் அதாவது Pi Pmaxsin𝜹𝟎 என்று நாம் எழுதலாம் எனவே இந்த சமன்பாட்டில் நீங்கள் Pi Pmaxsin𝜹𝟎ஐ இந்த சமன்பாட்டில் வைத்திருக் கிறீர்கள் அதாவது 47 மற்றும் 48 கேள்விகளைப் பயன்படுத்தி சமன் பாட்டிலிருந்து நீங்கள் அழைக்கும் சமன்பாட்டை நாம் எழுதுகிறோம் இந்த மதிப்பை இங்கே வைக்கிறீர்கள் நீங்கள்இதைப்பெறுவீர்கள் இது சமன்பாடு 49 மேலும் 𝜹𝟏 என்பது இந்த 'e' வரை சென்றது இந்த எண்ணிக்கையிலிருந்து எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது புரிந்து கொள்ளத்தக்கது இதன் பொருள் முக்கியமான தீர்வு நேரத்தை தீர்மானிக்க நாம் Pe 0 உடன் சமன்பாடு 20 ஐ எழுதுகிறோம் எனவே நீங்கள் சமன்பாடு 20 ஐக் கண்டால் அது அது சமன்பாடு 20 நான் அதைக் காட்டவில்லை அது புரிந்து கொள்ளத்தக்கது ஆனால் அது உங்கள் 𝑷𝒆 0 உடன் இருக்கும் போது எங்களிடம் 𝑷𝒆 0 இருந்தால் எங்களுக்கு மூன்று கட்ட தவறு உள்ளது எனவே d2𝜹dt2 நாம் எழுதலாம் 𝝅fHPi Pe0 இப்போது இந்த சமன்பாட்டை நாம் இரண்டு முறை ஒருங்கிணைத்தால் t 0 d𝜹dt 0 என்ற உண்மையை நீங்கள் பயன்படுத்தினால் இந்த ஒருங்கிணைப்பை சரியாகச் செய்யும் படி நான் உங்களிடம் கேட்கிறேன் நான் அதைக் காட்டவில்லை ஆனால் நீங்கள் இரண்டு முறை ஒருங்கிணைப்பை எடுத்துக் கொண்டால் உங்கள் ஆரம்ப நிலையிலிருந்து எல்லா ஆரம்ப நிலைகளையும் வைத்துக்கொள்ளுங்கள் பின்னர் இந்த வெளிப்பாட்டைக் காண்பீர்கள் எனவே நீங்கள் இதை செய்ய வேண்டும் நான் போடுகிறேன் இது சமன்பாடு 51 இப்போது t என்பது tc க்கு சமமாக இருந்தால் ஒரு தீர்வு கோணத்திற்கு ஒத்த தீர்வு நேரம் 𝜹 𝜹c பின்னர் சமன்பாடு 51 நீங்கள் எழுதலாம் அதாவது இந்த சமன்பாட்டில் நீங்கள் 𝜹 𝜹c மற்றும் t tc ஐ வைத்தால் tc மதிப்பு 𝜹c மதிப்பையும் tc மதிப்பையும் பெறுவோம் அதாவது நீங்கள் இதைச் செய்தால் இந்த 𝜹c சமம் பின்னர் 𝝅fPi2H க்கு சமம் பின்னர் உங்கள் t2c 𝜹0 இந்த சமன்பாட்டிலிருந்து இது சமன்பாடு 52 சரியானது இது தீர்வு நேரம் இப்போது உங்கள் 𝜹c இன் அதிகபட்ச மதிப்பு என்னவென்று கண்டுபிடிக்க விரும்புகிறோம் இது முக்கியமான தீர்வுகோணம் எனவே இந்த 𝜹c இலிருந்து பெறலாம் இதன் பொருள் என்னவென்றால் இந்த சமன்பாட்டிலிருந்து 49 ஐ இந்த cos 𝜹c இந்த சமன்பாட்டிற்கு சமம் இந்த சமன்பாட்டிலிருந்து 𝜹c சமன்பாடு 49 ஐ பெறலாம் இப்போது பிழைக்கோடு அழிக்கப்படுவது தாமதமாக இருப்பதால் தவறான வரி தாமதமாகிறது அதாவது உங்கள் தீர்வு நேரத்தை அழிக்கும் தவறான கோட்டை நாம் தாமதப்படுத்தினால் A1 இந்த A1 ஐ அதிகரிக்கிறது எனவே 𝜹1 செய்கிறது ஏனெனில் A1 பகுதி A2 ஐக் கண்டறிய அதிகரிக்கும் இப்போது தவறு தாமதமாகி விட்டால் நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் அந்த அமைப்பைத் தாண்டி ஒரு வரம்பு இருக்கும் எனவே இன்னும் இது நிபந்தனை என்றால் A1 A2 சமமாக இருக்கும் எனவே அந்த விஷயத்தில் 𝜹1 𝜹m ஆக மாறும் அதாவது இதன் பொருள் இந்த 𝜹1 இறுதியாக இது ஒரு நிலைக்கு வரும் ஏனெனில் 𝜹1 ஒரு மதிப்புக்கு 𝜹m அதிகபட்சம் வரும் எனவே அதனால்தான் 𝜹1 இது 𝜹m என்பது உண்மையில் 𝜹m க்கு சமமானதாகும் அதாவது தவறான கோட்டை அழிக்க நீங்கள் அழைப்பதை தாமதப்படுத்தினால் இது நாம் பெறக்கூடிய அதிகபட்சம் அதாவது எனது 𝜹m இது π அதாவது 𝜹m𝝅 𝜹0 இது 𝜹m எனவே இந்த மதிப்பை விட ஒரு தெளிவான கோணத்திற்காக அல்லது அழிக்கும் நேரத்திற்கு கணினி நிலையற்றதாகிவிடும் ஏனென்றால் நீங்கள் அதைத் தாண்ட முடியாது எனவே அமைப்பு நிலையற்றதாகிவிடும் அதாவது கணினி தெளிவான கோணத்தின் அதிகபட்ச அனுமதிக்கக்கூடிய மதிப்பை விட அதிகமாக இருக்கும் மற்றும் கணினி நிலையானதாக இருப்பதற்கான தீர்வு நேரம் விமர்சன தீர்வு கோணம் மற்றும் சிக்கலான தீர்வு நேரம் என அழைக்கப்படுகிறது அதாவது இது நீங்கள் அழைக்கும் அதிகபட்சம் என்று அழைக்கப்படுகிறது அந்த முக்கியமான தீர்வு கோணத்தை நீங்கள் அழைக்கிறீர்கள் அதனுடன் தொடர்புடைய நேரத்தை உங்கள் முக்கியமான தீர்வு நேரம் என்று அழைக்கிறோம் அதனால்தான் தீர்வு கோணத்தின் அதிகபட்ச அனுமதிக்கக் கூடிய மதிப்பு மற்றும் கணினி நிலையானதாக இருக்க கணினியின் தீர்வு நேரம் ஆகியவை முக்கியமான தீர்வு கோணம் அல்லது சிக்கலான தீர்வு நேரம் இதுதான் அந்த அமைப்பைத் தாண்டி மதிப்பு நிலையற்றதாகிவிடும் எனவே இந்த படம் 11 இலிருந்து மட்டுமே δm 𝝅 𝜹0 இது 𝝅 எனவே 𝝅 𝜹0 எனவே நீங்கள் இந்த சமன்பாடு 49 க்கு மாற்றாக இருந்தால் இந்த சமன்பாட்டில் இருந்தால் உங்கள் δm 𝝅 δ0 உண்மையில் 𝜹1 என்று கூறினால் இந்த குழப்பம் இருக்கக்கூடாது என்பதைக் கண்டுபிடிப்பேன் உண்மையில் இது 𝜹1 δm மற்றும் δm 𝝅 δ0 எனவே இந்த சமன்பாட்டில் நீங்கள் இதை இடுங்கள் உண்மையில் 𝜹1 δm மற்றும் δm δ1 ஏனெனில் அதிகபட்சம் இது 𝜹1 δm அனுமதிக்கக்கூடிய கோணம் என்று வரலாம் இதன் பொருள் இங்கே உங்களிடம் ஏதேனும் குழப்பம் இருக்கக்கூடாது எனவே 𝜹1 δm இந்த சமன்பாட்டில் நீங்கள் δ1 δm மற்றும் இங்கேயும் வைத்து பின்னர் δm 𝝅 δ0 அதனால்நீங்கள் இங்கே வைத்தால் δ1 δm 𝝅 δ0 நீங்கள் முதலில் cos δcr ஐப் பெறுவீர்கள் அதனால்தான் உங்கள் புரிதலுக்காக நான் முதலில் வைக்கிறேன் δ1 δm இந்த புள்ளி விவரத்திலிருந்து இது அதிகபட்சம் படம் 11 இலிருந்து δ1 δm க்கு அனுமதிக்கக்கூடிய கோணம் எனவே உங்கள் 49 சமன்பாடான cos δcr cos δm δm δ0 sinδ0 நாங்கள் δ1 δm ஐ வைக்கிறோம் பின்னர் δm 𝝅 δ0 இப்போது𝝅 δ0 உங்களுக்கு cosδcr 𝝅 2δ0 ∗ sin δ0 cos δ0 சமன்பாடு 53 கிடைக்கும் எனவே அதுதான் δ0 என்றால் உங்கள் ஒருவரால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு தெரிந்தால் δcr சிக்கலான தீர்வு கோணத்தை கணக்கிட முடியும் எனவே சமன்பாடு 52 ஐப் பயன்படுத்துதல் அதாவது இந்த சமன்பாடு அது எனவே இந்த சமன்பாட்டில் tc க்கு பதிலாக நீங்கள் tcr ஐ வைக்கிறீர்கள் δc க்கு பதிலாக δcr ஐ வைக்கிறீர்கள் அப்படி யென்றால் நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் இது சமன்பாடு 54 மற்றும் δcr சமன்பாடு 53 இல் கொடுக்கப்பட்ட சமன்பாடாக இருக்க முடியும் இது உங்களுக்குத் தெரியும் எனவே ஒருவர் அந்த முக்கியமான தீர்வு நேரத்தை கணக்கிடுங்கள் இது நிச்சயமாக உங்கள் தோராயமான விஷயம் ஆனால் இது சமபகுதி அளவுகோலைப் பயன்படுத்த ஒரு நல்ல பயிற்சி இப்போதுஅடுத்தது நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது எனவே அடுத்தது நம்மிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இந்த நேரத்தில் சொல்வதற்கு முன் இரட்டை சுற்று கோடு நம்மிடம் இருப்பதைப் பாருங்கள் எனவே இது இரட்டை சுற்று வரி இது நிச்சயமாக ஒற்றை இயந்திர எல்லையற்ற பஸ் இது ஜெனரேட்டர் மல்டி இயந்திர அமைப்பு இங்கே நாம் படிக்க முடியாது இது மிக நீண்ட செயல்முறை மற்றும் பல இயந்திர அமைப்பு ஒரு செயல்பாட்டு நுட்பத்திற்கு செல்ல வேண்டும் எனவே நாங்கள் அதை செய்ய மாட்டோம் அதற்கு மட்டும் இளங்கலை மற்றும் இளங்கலை மாணவர்களுக்கான பொதுவான யோசனை மற்றும் அவர்களுக்கு பொறியியல் முடிந்துவிட்டது என்று நான் அறிவேன் இது உங்கள் ஒற்றை இயந்திர எல்லையற்ற பஸ் அமைப்பு இது உதவியாக இருக்கும் எனவே எப்படியும் ஒரு மின்மாற்றி உள்ளது எனவே இது பஸ் 1 பஸ் 2 இது இரட்டை சுற்று வரி மற்றும் அவை தவறு ஏற்பட்டதாக வைத்துக் கொள்வோம் பஸ்ஸுக்கு சில அடையாளங்களை நான் 1 2 மற்றொரு பஸ் சிலவற்றை நான் 3 எனக் குறிக்கிறேன் ஆனால் இந்த பகுப்பாய்விற்கு அவசியம் இல்லை ஒரு தவறு ஏற்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இந்த பஸ் 1 இலிருந்து துணை மன்னிக்கவும் இந்த தவறு சிறிது தொலைவில் உள்ளது அதாவது தவறு ஏற்பட்டவுடன் இது உங்களுக்கு நிகழும் சில விஷயங்கள் என்று நிகழ்ந்தது அல்லது எதிர்ப்பு புறக்கணிக்கப்பட்டால் எதிர்வினை மின்மறுப்பை அழைக்கவும் எனவே அது ஒரு எதிர்வினை அதிகரிக்க ஆனால் எப்படியிருந்தாலும் பஸ் 1 இலிருந்து சிறிது தொலைவில் ஒரு தவறு மூன்று கட்ட தவறு ஏற்பட்டுள்ளது எனவே இது உங்கள் எண்ணிக்கை 12 இரட்டை சுற்று பரிமாற்ற வரி ஒரு தவறு ஏற்பட்டது இப்போது இது ஒரு தவறு என்று கருதுகிறது இடம் 'F' இல் இது மூன்றாவது இடம் என்று நான் உங்களிடம் சொன்னேன் இது பஸ் 1 இலிருந்து சிறிது தொலைவில் உள்ளது எனவே இந்த பக்கமே அனுப்பும் முடிவு நிச்சயமாக இது உங்களுக்குத் தெரியும் இது முடிவைப் பெறுகிறது எனவே உள்ளீட்டு சக்தி Pi இந்த வரைபட உள்ளீட்டைப் பாருங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பவர் Pi இந்த கிடைமட்ட கோடு நிலையானது மற்றும் இயந்திரம் சீராக இயங்குகிறது மற்றும் ஒரு சக்தி கோணம் δ0 உடன் கணினிக்கு சக்தியை வழங்குதல் இது δ0 ஆகும் அது நீங்கள் சக்தியை வழங்குவதை அழைக்கிறீர்கள் அது படத்தில் காட்டப்பட்டுள்ளது அதாவது படம் 13 இல் காட்டப்பட்டுள்ளது இந்த பச்சை வளைவு உண்மையில் இது வளைவு 'A' என்று அழைக்கப்படுகிறது தவறுக்கு முன் என்பது பொருள் எனவே இது உங்கள் வரைபடம் 'A' எனக் குறிக்கப்பட்டுள்ளன இப்போது பிழையின் முன் நிலைக்கு ஒத்த சக்தி கோணம் வளைவு 'A' கொடுக்கப்பட்டுள்ளது எனவேஇது உங்கள் பச்சைவளைவு 'A' இப்போது தவறான இருப்பிடமாக 'F' இல் நீங்கள் அனுப்பும் முடிவிலிருந்து சிறிது தொலைவில் இது இல்லை முடிவை அனுப்புவது அனுப்பும் முடிவில் இருந்து இந்த தவறான இருப்பிடம் சமமான பஸ் பரிமாற்றம் பட்டியில் இடையிலான எதிர்வினை அதிகரிக்கப்படுகிறது அதாவது இதை நாம் ஒரு உதாரணம் மூலம் பார்ப்போம் பின்னர் உங்கள் எதிர்வினைக்கு சமமான பரிமாற்றம் அதிகரிக்கும் என்பதால் அது விலகும் பஸ் எனவே அந்த விஷயத்தில் சக்தி என்னவென்றால் எதிர்வினை அதிகரிக்கும் உங்களுக்கு சக்தி பரிமாற்றம் தெரியும் V1V2xsinδ ஐ உருவாக்குவதற்கு சமம் x அதிகரித்தால் இயற்கையாகவே சக்தி பரிமாற்றம் குறைகிறது எனவே இதன் பொருள் சக்தி பரிமாற்ற திறன் மற்றும் சக்தி கோண வளைவு'B' ஆல் குறிக்கப்படுகிறது எனவே ஒரு தவறு ஏற்பட்டவுடன் பிழையின் போது இந்த வரைபடம் B'இது உண்மையில் தவறு சரியான நேரத்தில் மற்றும் திடீரென்று மின் பரிமாற்ற திறன் குறைந்தது எனவே அதனால்தான் இதன் பொருள் ஆரம்பத்தில் இது 'A' புள்ளியில் இயங்கிக் கொண்டிருந்தது ஆனால் இப்போது திடீரென்று இது உங்கள் அழைப்பு B வரைபடத்திற்கு வந்துவிட்டது இது உண்மையில் தவறு போது எனவேமுன் பிழையின் போது தவறு மற்றும் பிந்தைய பிழையின் போது பின்னர் மூன்று நிபந்தனைகளையும் காண்போம் எனவே அந்த விஷயத்தில் அது என்ன விழுந்தாலும் அது இங்கே விழுந்தவுடன் என்ன நடக்கும் என்பது இதன் பொருள் இந்த புள்ளி 'B' க்கு மாறும் ஆனால் அது ஒருபோதும் 0 ஆக இருக்காது ஏனென்றால் அது இரட்டை சுற்று வரி மற்றும் தவறு துணை மின்நிலையத்திலிருந்து தொலைவில் ஏற்பட்டது அதன் பரிமாற்ற எதிர்வினை ஓரளவுக்கு அதிகரிக்கும் மற்றும் இயற்கையாகவே இந்த வளைவு இந்த கருப்பு நிறமாக இருக்கும் ஒன்று மற்றும் இது உங்கள் வளைவு B ஆக இருக்கும் இது நான் இங்கு தவறு போது எழுதியது எனவே 'A' இலிருந்து புள்ளி 'B' க்கு மாற்றப்படும் எனவே அது இங்கிருந்து உடனேயே வரும் இதன் அர்த்தம் உள்ளீட்டு ஆற்றல் இருக்கும் இந்த மின்சக்தியை விட பிழையின் போது அதிகமானது ஏனெனில் இந்த புள்ளி 'B' கீழே உள்ளது 'A' புள்ளி எனவே அந்த நேரத்தில் என்ன நடக்கும் இந்த δ1 இது ஆரம்ப இயக்க கோணம் எனவே δ இந்த கோணம் δ1 உங்கள் தொடர்ச்சியாக அதிகரிக்கும் எனவே அதனால் அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் இது உங்கள் இயந்திரம் PiPe ஏனெனில் இது தவறு போது இயந்திரம் துரிதப்படுத்தும் எனவே இது முடுக்கம் போது இயக்க ஆற்றலை சேமிக்கும் சிறிது நேரம் கழித்து δ δ1 என்று சொன்னால் தவறு தெளிவாகிறது மற்றும் வரி தனிமைப்படுத்தப்படுகிறது அதாவது இது தவறு தெளிவாக உள்ளது மற்றும் இந்த வரி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இது ஒற்றை வரியாக இருக்கும் விரைவில் இது தனிமைப்படுத்தப் படுகிறது மின்பரிமாற்ற திறன் அதிகரிக்கும் எனவே அந்த விஷயத்தில் இது உங்கள் கிராப் 'சி' நீலமானது இது உங்கள் தவறுக்குப் பிறகு அல்லது பிழையை இடுகையிடுங்கள் அதாவது ஆரம்பத்தில் அது 'A' இல் இருந்தது இப்போது ஒரு தவறு உள்ளது மின்பரிமாற்ற திறன் குறைந்துவிட்டது என்று தவறு ஏற்பட்டது எனவே இந்த வரைபடம் கருப்பு ஒன்று இது இந்த இடத்திற்கு வந்துவிட்டது அதாவது 'A' 'B' க்கு வந்துவிட்டது இப்போதுஇந்த இயந்திர சக்தியை விட Pi அதிகம் இந்த உள்ளீடு இந்த மின் சக்தியை விட அதிகமாக உள்ளது எனவே ரோட்டார் உங்கள் வேகத்தை அதிகரிக்கும் எனவே இது இயக்கவியலை சேமிக்கும் ஆற்றல் மற்றும் δ மேலும் இது கோணம் δ இது δ1 தொடர்ந்து அதிகரிக்கும் எனவே ஒரு கட்டத்தில் அது தவறு அழிக்கப்பட்டது அதாவது இந்த தவறு அழிக்கப்பட்டு வரி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது அது இல்லை என்றால் அது பிந்தைய தவறு நிலை இல்லை அல்லது தவறான நிலைக்கு பிறகு 1 முதல் 2 வரை மட்டுமே வரி உள்ளது எனவே அந்த விஷயத்தில் இந்த வரைபடத்தைதின் ஒற்றை வரியை இப்போது வரைபடமாக்குகிறது எனவே உங்கள் இந்த சக்தி வரைபடம் பிழையின் பின்னர் இருக்கும் அந்த வரைபடம் C ஆக இருக்கும் இது இந்த புள்ளியில் உங்கள் B இலிருந்து C δ1 க்கு நகரும் போது இந்த வரைபடத்தில் அதிகரித்து வருகிறது இது B இலிருந்து C க்கு நகர்த்துகிறது ஆனால் δ1 இல் தவறு அழிக்கப்பட்டது எனவே அது உடனடியாக அது தவறுக்குப் பின் இந்த இடத்திற்குச் செல்லும் இந்த சைன் வளைவு வரும் இது ரோட்டார் உங்கள் சேமிக்கப்பட்ட இயக்கவியலை முடுக்கம் காரணமாக ஆற்றல் கொண்டுள்ளது எனவே அதன் பிறகு இது என்ன நடக்கும் சம தத்துவ அளவுகோலாக அதே தத்துவத்தை குறைத்தல் எனவே இறுதியாக அது அடையும் இந்த புள்ளி 'F' அங்கு உங்கள் முடுக்கிவிடும் ஆற்றல் A1 குறைந்து வரும் ஆற்றல் A2 க்கு சமம் அதன்பிறகு உங்களுடைய இந்த மின்சக்தி இங்கே நீல வரைபடத்தில் 'A' புள்ளியில் இருந்தால் Pi விட பெரியது எனவேஅடிப்படையில் ரோட்டார் முன்னும் பின்னுமாக ஊசலாடும் இந்த கட்டத்தில் உங்கள் புள்ளி இதைச் சுற்றி இந்த 'C' புள்ளிகள் இருந்தால் அது அவ்வாறு செய்யாது நீங்கள் முன்னும் பின்னுமாக இருக்கிறீர்கள் இறுதியாக இந்த குறுக்குவெட்டு இந்த நீலக்கோட்டைப் பாருங்கள் நான் அதை Pi ஆக்கியுள்ளேன் இது எங்கு வேண்டுமானாலும் இது நீல கோடு வாருங்கள் இது உங்கள் நிலையான நிலையாக இருக்கும் நான் இங்கே புள்ளி அல்லது எதையும் குறிக்கவில்லை ஆனால் இது உங்கள் இயக்க புள்ளியாக இருக்கும் இங்கே நீங்கள் விரும்பினால் நான் இந்த புள்ளியைக் குறிக்கிறேன் ஏனென்றால் அது ரோட்டார் முன்னும் பின்னுமாக ஊசலாடும் இறுதியாக இந்த கட்டத்தில் அது தீர்க்கப்படும் Pi உள்ளீட்டு சக்தி ஆகும் எனவே எங்காவது நீல வரைபடத்தில் பச்சை நிறத்தில் இல்லை பச்சை ஒரு நீலம் ஒன்று ஊசலாடிய பிறகு அது தீர்க்கப்படும் ரோட்டார் உண்மையில் ஊசலாடும் அதன் இயற்கையான அதிர்வெண் மற்றும் பின்னர் இயந்திரம் ஈரமாக்குகிறது எனவே அவரது சொந்த காரணமாக இது உங்கள் தணிக்கும் விளைவு இது உங்கள் ரோட்டார் அலைவைக் குறைக்கும் அதனால்இறுதியாக இது இதைக் குறிக்கும் பின்னர் நான் இதைக் குறித்த நேரத்தில் எடுக்கும் δ1m மூலம் கோணம் எனவே இது உங்கள் இரட்டை சுற்றுக்கு செய்ய வேண்டிய தத்துவம் டிரான்ஸ்மிஷன் லைன் ஒற்றை இயந்திரம் எல்லையற்ற பஸ் வழக்கு அந்த பகுதி 1 பகுதி 2 மற்றும் சமமாக இருக்க வேண்டும் இந்த தத்துவம் சமமான பகுதி அளவுகோலாகவும் உள்ளது எனவே இந்த எல்லாவற்றையும் இந்த பச்சை நிறத்தில் நான் காட்டியுள்ளேன் ஒன்று தவறுக்கு முன் கருப்பு ஒன்று தவறின் போது இது தவறுக்குப் பிறகு எனவே இது இருக்கும் என்று நம்புகிறேன் எந்தவொரு தத்துவத்திலும் எந்த சிரமமும் இருக்காது சம பகுதி அளவுகோலாகவே இருக்கும் எனவே எல்லாம் இங்கே எழுதப்பட்டுள்ளது என்று நான் சொன்னதை ஓய்வெடுங்கள் எனவே சக்திமுன் தவறு நிலைக்கு ஒத்த கோண வளைவு A ஆல் வழங்கப்படுகிறது பிறகு பிழையானது தவறான இருப்பிடமாகவும் அனுப்பும் முடிவிலிருந்து 'F' தொலைவிலும் இருக்கும்போது அந்த பரிமாற்றத்தை நான் உங்களிடம் சொன்னேன் எதிர்வினை அதிகரிக்கும் எனவே இது வளைவு B ஆல் குறிக்கப்படுகிறது இது வளைவு B ஆகும் இது தவறு மற்றும் தவறு அழிக்கப்படும் போது அதாவது ஒற்றை வரி இயங்கும்போது இது உள்ளதுஇது உங்கள் வரி மட்டுமே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது எனவே அந்த விஷயத்தில் உங்கள் இந்த நீல வளைவு உங்கள் சக்தி கோண வளைவு எனவேநான் என்ன சொன்னாலும் இங்கே விஷயங்கள் அனைத்தும் எழுதப்பட்டுள்ளன எனவே நீங்கள் எப்போது அதைப் படிப்பீர்கள் என்று நம்புகிறேன் எனவே நீங்கள் அதை இடைநிறுத்தி நான் சொன்னதைப் இங்கே குறிப்பிடவும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இந்த இரண்டு பகுதி சமமாக இருந்தால் A1 A2 என்றால் உங்கள் விஷயத்தையும் உங்கள் தீர்வு கோணத்தையும் எல்லாவற்றையும் நாம் கண்டுபிடிப்போம் எனவே நான் சொன்னது எல்லாம் இங்கே எழுதப்பட்டுள்ளது Pe என்பதால் இந்த பத்தி அனைத்தையும் பாருங்கள் Pi வை விட இன்னும் பெரியது ரோட்டார் தொடர்ந்து குறைந்து கொண்டே செல்கிறது மற்றும் பாதை மீண்டும் எடுக்கப்படுகிறது பவர் ஆங்கிள் வளைவு 'C' வழியாகச் செல்கிறது இது மீண்டும் திரும்பப் பெறப்பட்டதாக நான் சொன்னேன் இந்த இடத்தின் வழியாக 'C' வழியாக செல்லும் எனவே ரோட்டார் கோணம் அதன் இயல்பான அதிர்வெண்ணில் e ஐ முன்னும் பின்னுமாக ஊசலாடும் அதனால் இது அதன் இயல்பான அதிர்வெண்ணில் 'C' சுற்றி ஊசலாடும் இறுதியாக தணித்தல் வழங்கப்பட்டது இந்த இயந்திரம் ஊசலாட்டத்தை குறைக்கும் மற்றும் ஒரு புதிய நிலையான நிலை செயல்பாடாக இருக்கும் Pi மற்றும் வளைவு 'C' சந்திப்பில் நிறுவப்பட்டது நான் உங்களுக்கும் இது சந்திக்கும் இடத்திற்கும் சொன்னேன் Pi நீல மற்றும் இந்த நீல வளைவு இது நிலையான நிலை என்று நீங்கள் அழைக்கும் இயக்க புள்ளி எனவே அடுத்தது இந்த விஷயத்தில் உங்கள் தீர்வுக்கு அதிகபட்ச முக்கியமானதாக இருக்கும் சிக்கலின் அதிகபட்சம் உங்கள் முக்கியமான தீர்வு கோணம் δcr முக்கியமான தீர்வு மேலும் δ1 ஐ அதிகரிக்கும் போது கோணம் அடையும் அதாவது இது δ1 அதிகரித்து வருகிறது அதிகபட்சம் ஒன்று அதிகரிக்கும் δ1 இந்த பகுதி A2 ஐ குறிக்கிறது அதாவது இந்த பகுதி A2 குறையும் ஆற்றலைக் குறிக்கும் பகுதியைக் காட்டிலும் முடுக்கம் ஆற்றல் குறைவாக மாறுகிறது அதாவது இந்த வளைவில் δ1 என்றால் நீங்கள் δ1 ஐ அதிகரித்தால் இந்த பகுதி A1 அதிகரிக்கும் எனவே A2 குறையும் ஆற்றல் இறுதியாக இது A2 A1 ஆக இருக்கும் ஒரு இடத்திற்கு செல்லும் எனவே இது அதே வரைபடமாகும் இது கருப்பு நிறமானது இது நீல நிறமானது இது பச்சை நிறமானது அதனால்'A' வரைபடம் தவறுக்கு முன் உள்ளது அது முன் தவறு இது தவறுக்குப் பிறகு தெளிவாகத் தெரிந்த பிறகு இது உங்களுடையது தவறு மற்றும் இது பிந்தைய தவறு சரி இது உங்கள் தவறு போது மற்றும் இது பிந்தைய தவறு எனவே இந்த விஷயத்தில் அதிகபட்சமாக நாம் δcr வரை சென்றுவிட்டோம் எனவே இது ஆற்றல் A1 துரிதப்படுத்துகிறது இது A2 இது δm δmax நான் இங்கே அதையே எழுதியுள்ளேன் δmax இந்த வரைபடத்திற்கு π இது 'F' மற்றும் 'A' எனவேπ- δ0 மன்னிக்கவும் இது நீல வரைபடம் π உங்கள் δm ஏனென்றால் இங்கே இதுதான் புள்ளி இது உண்மையில் நிலையானது மாநில இயக்க புள்ளி இங்கே நான் காட்டவில்லை காட்டப்பட்டுள்ளது இது நீலக்கோடு கிடைமட்ட கோடு மற்றும் இது ஒரு உரிமை எனவே இது உண்மையில் இதுதான் பகுதி A1 A2 ஆக இருக்க வேண்டும் இது அதிகபட்ச தீர்வு கோணம் நன்றி மீண்டும் சந்திப்போம்